பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் காலை வணக்கம் டாக்டர் ஸ்ரீகாந்த் வேதாந்தம் இன்று நம்மிடம் இருப்பது மகிழ்ச்சி இவர் டிசைன் இன்ஜினியரிங் துறையில் பேராசிரியர் ஆவார் இவர் சென்னை ஐ ல் இன்ஜினியரிங் டிசைன் பிரிவின் தலைவராகவும் உள்ளார் அவர் சென்னை ஐ டெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் B Mechanical Engineering முடித்து பின்னர் அமெரிக்காவில் உள்ள எம் யில் பி நிறைவு செய்துள்ளார் அவருக்கு நிறைய தொழில் அனுபவம் உள்ளது அவர் நியூயார்க்கில் உள்ள GE குளோபல் ரிசர்ச் சென்டரில் பணியாற்றியுள்ளார் இவரது ஆராய்ச்சி பகுதிகள் மைக்ரோஸ்ட்ரக்சர் பரிணாமம் மைக்ரோஃப்ளுடிக்ஸ் மற்றும் சரபேஸ் வெட்டிங் எனவே நீங்கள் குறிப்பிட்ட ஆராய்ச்சி பகுதிகளை அறிவீர்கள் மேலும் அவர் தொழிற்துறையில் தனது அனுபவத்தைப் பற்றி குறிப்பிட்டுள்ளார் அவர் ஒரு ஆராய்ச்சியாளராகவும் பல ஆண்டுகளாக ஆசிரியராகவும் ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறார் எனவே அவர் ஆராய்ச்சி சிக்கல்களை கையாள்வதில் மாணவர்களை கையாள்வதில் மாணவர்களுடன் இணைந்து பணியாற்றுவதில் நிறைய அனுபவம் உண்டு உங்களுடைய வருகை மகிழ்ச்சி அளிக்கிறது பேராசிரியர் ஸ்ரீகாந்த வேதாந்தம் மிக்க நன்றி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இந்த விவாதத்துடன் நாம் தொடர்ந்து செல்லுவோம் எனவே ஸ்ரீகாந்த் உங்கள் துறையிலும் பாரம்பரிய ஆராய்ச்சி பகுதிகளாக எதை கூறலாம் பேராசிரியர் ஸ்ரீகாந்த வேதாந்தம் எங்கள் துறையை கொஞ்சம் தனிப்பட்டது என்று சொல்ல வேண்டும் எங்கள் பொறியியல் வடிவமைப்பு துறை நாட்டில் சில கல்வி நிறுவனக்களில் மட்டுமே உள்ளது அதனால் பாரம்பரிய என்று எதுவும் இல்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் பாரம்பரியம் சரி பேராசிரியர் ஸ்ரீகாந்த வேதாந்தம் இன்ஜினியரிங் டிசைன் என்பது உண்மையில் துறை அல்ல ஆனால் மற்ற நாடுகளில் பாரம்பரியமாக அது முக்கிய பகுதியாக உள்ளது அவர்களது நோக்கம் டிசைன் செயல்முறை ஆகும் எனவே நாம் பார்த்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் சிவில் துறையின் பாரம்பரிய பகுதிகளாகும் யாரோ ஒருவர் ஏற்கனவே வடிவமைப்பு செய்துவிட்டால் குறைந்தபட்சம் இளங்கலை பட்டப்படிப்பில் பகுப்பாய்வு செய்ய முடியும் மாணவர்கள் வடிவமைப்பு அம்சம் பற்றி நன்கு பகுப்பாய்வு செய்கின்றனர் ஆனால் டிசைனுக்கு முக்கியத்துவம் தரவில்லை எனவே எங்கள் துறையில் வடிவமைப்பு அம்சங்களில் கவனம் செலுத்த முயற்சிக்கிறோம் எங்கள் துறையில் பொருட்கள் ஆட்டோமெட்டிவ் கண்ட்ரோல் மற்றும் உயிரியல் கல்வி போன்ற அம்சங்களைக் பாரம்பரிய பகுதிகளாக கொண்டுள்ளன பின்னர் கட்டுப்படுத்துகின்றன பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி இந்த பகுதிக்குள்ளோ அல்லது வெளியேவோ இருக்கும் சமீபத்திதிய நாட்களில் இருக்கும் வேலைகள் என்ன பேராசிரியர் ஸ்ரீகாந்த் வேதாந்தம் இதற்கு பதில்ஒரு பரந்த அளவிலான விடையாக இருக்கலாம் ஏன் என்றால் உண்மையில் நம் துறை ஆராய்ச்சிப் பகுதிகளில் முன்னணியில் இருக்கிறது நீங்கள் துறைகள் கடந்து செல்ல வேண்டும் ஒரே துறையின் மூலம் வெற்றி என்பது இப்போதைய நவீன காலத்திற்கு ஏற்றது அல்ல நீங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து சிறந்த வடிவமைப்புகளை முன்னெடுத்துச் செல்ல முடியும் எனவே நீங்கள் இயந்திர பொறியியலாளராக இருந்தால் மின் பொறியாளரின் மொழியைப் புரிந்துகொள்வீர்கள் நீங்கள் மின் பொறியாளர் என்றால் என்ன என்றால் இயந்திர துறையின் கட்டுப்பாடுகள் தெரிந்திருக்க வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ஸ்ரீகாந்த் வேதாந்தம் மேலும் பல துறைகளுக்கு இது உண்மை என்று நான் நினைக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே நீங்கள் குறிப்பிட்டபடி உங்கள் துறையின் பல்வகை அணுகுமுறை உள்ளது டி மாணவர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் உங்களுக்குத் தெரியுமா அவர்கள் சொல்வதை நீங்கள் அறிவீர்கள் ஆரம்ப கால பகுதி பற்றி என்னவெல்லாம் உங்களுக்குத் தெரியும் நீங்கள் எதிர்பார்த்தபடி அவற்றைக் கையாளுவதற்கு பொதுவான அணுகுமுறைகள் என்ன பேராசிரியர் ஸ்ரீகாந்த் வேதாந்தம் நல்லது நான் ஏற்கனவே கூறியது போல முரண்பாடான மற்றும் பலதரப்பட்ட அணுகுமுறை மிகவும் முக்கியமானது முக்கிய பிரச்சினைகளில் ஒன்று உள்வரும் பட்டதாரி மாணவர்களை ஏதெனும் ஒரு பாரம்பரிய பகுதியில் வலுவாக இருக்க செய்வது எனவே நாம் இதைப் பேச முயற்சிப்பது பல துறைகளில் மாணவர்களை படிப்புக்க செய்வதுதான் எனவே கோர்ஸ் ஒர்க் நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் மதிப்பு சேர்க்கிறது எனவே மாணவர்கள் ஒரு பகுதியில் மட்டும் ஒட்டிக்கொண்டு இல்லாமல் இந்த பரந்த பாடத்திட்டங்கள் அவர்களை பல கோணங்களில் கவனம் செலுத்த முயற்சி செய்கிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நாங்கள் ஆராய்ச்சிக்காக பேசுவதைப் பார்க்கும்போது நாம் ஒரு கல்வி அமைப்பைப் பற்றி சிந்திக்கிறோமா நீங்கள் ஒரு கல்விசார் அமைப்பில் இங்கே இருப்பதை அறிவீர்கள் அதற்கேற்றவாறு ஆராய்ச்சியில் நிபுணத்துவம் பெறுவது ஒரு அறிவியல் அறிமுகம் நிறைவு இந்த சூழ்நிலையில் குறைந்தபட்சம் உங்கள் துறையை பொறுத்தவரையில் தொழிற்துறை ஆர்வத்தை எங்கே காண்கிறீர்கள் ஏனென்றால் தொழில் பொதுவாக உங்களுக்கு உடனடியாக அமைவதை அறிந்திருக்கலாம் அவர்கள் நீண்ட கால திட்டங்களில் ஆர்வமாக இருக்கலாம் ஆனால் பொதுவாக அவர்கள் உடனடி எதிர்காலத்தை கவனம் செலுத்துகிறார்கள் மற்றும் வலியுறுத்துகிறார்கள் எனவே அவை ஒன்றுக்கொன்று பிணைந்தவை தொழில்துறை உங்கள் நடவடிக்கைகளில் எங்கே ஆர்வம் காட்டுகிறது பேராசிரியர் ஸ்ரீகாந்த் வேதாந்தம் சரி இது ஒரு நல்ல கேள்வி ஏனெனில் எங்கள் துறையிலேயே நாம் உண்மையில் எதிர்பார்க்கப்படுகிறோம் நாம் தொழில் நுட்பத்துடன் மிகவும் நெருக்கமாக தொடர்புகொள்வதோடு தொழிற்துறை முன்னோக்கிலிருந்து பிரச்சினைகளைத் தீர்க்க முயற்சிக்கிறோமென ஒரு இயல்பான ஒப்புதல் உள்ளது ஆனால் ஒரு அகாடமிக் சூழலில் நாள் முடிவில் நாம் என்ன கருதுகிறோம் என்றால் அறிவியல் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் நல்லது ஏனெனில் உண்மையில் தொழில்நுட்பம் மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் செய்யக்கூடிய பெரிய தாவல்கள் விஞ்ஞானத்தின் பயன்பாட்டினால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் இல்லையெனில் நாம் தொழில் ரீதியான வளர்ச்சி கண்ணோட்டத்தில் இருந்து முற்றிலும் பார்த்தால் நீங்கள் செய்யக்கூடிய அணுகுமுறைகளை ஒரு சிறிய காலத்திற்குள் இருக்கும் விஷயங்களை மேம்படுத்த உதவும் சிறிய மாற்றங்களைப் போலவே இருக்கும் எனவே அந்த துறையில் நீங்கள் தொழில்முறை தொடர்புடைய பிரச்சினைகள் உங்களுக்கு தெரியும் முயற்சி செய்யலாம் இதன் மூலம் அறிவியல் அடிப்படையில் எங்கள் துறை என்ன வழங்க முயற்சி செகிறது பாருங்கள் ஆனால்இது நீண்ட கால முன்னோக்கு மேலும் நான் உண்மை என்று நினைக்கிறேன் குறிப்பாக எங்கள் துறையை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் அனைத்து கல்வி துறைகள் அந்த முறையில் இருக்க வேண்டும் என்று குறைந்த பட்சம் பொறியியல் துறைகளில் அவர்கள் முயற்சி செய்கிறார்களே தவிர விஞ்ஞானத்தின் பயன்பாட்டின் மீது கவனம் செலுத்த முயற்சிக்க வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் வாகன உற்பத்தியைப் போலவும் உயிர்வாழ்வியல் தொழிற்துறையைப் பற்றியும் எனக்குத் தெரியும் அவர்களின் எது மாதிரியான திட்டங்களைத் தீர்க்க கல்விசார் சூழலைத் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பேராசிரியர் ஸ்ரீகாந்த் வேதாந்தம் ஆமாம் பிரதாப் ஹரிதாஸ் நீங்கள் பார்க்கிறீர்கள் வாகன தொழில் நுட்பமானது டயர் டிசைன்கள் வாகனங்களை கையாளுதல் உறுதியற்ற தன்மை சத்தம் அதிர்வு அம்சங்கள் மற்றும் பலவற்றை ஆர்வமாக ஆராய்கிறார்கள் எனவே தொழிற்துறை பங்குபெறும் போது பொதுவாக அந்த அம்சங்கள் அல்லது பிரச்சனைகளைப் பற்றி பேசுகையில் நான் எடுத்துக் கொண்ட அணுகுமுறைகளைச் சுட்டிக் காட்டுவது சிறிய மாற்றங்களைக் கொண்டுவருகிறது கூடுதல் முன்னேற்றங்களை வழங்கும் எனவே எங்களது சக ஊழியர்களிடமும் எங்கள் மாணவர்கள் ஈடுபட்டுள்ள ஆய்வுப் பகுதியிலிருந்தும் அவர்கள் அதை தேடுகிறார்கள் அவர்கள் தொழில்நுட்பத்தை முற்றிலும் தொந்தரவு செய்யது புதியதாக எதாவது கண்டுபிடிக்கலாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நல்லது பேராசிரியர் ஸ்ரீகாந்த வேதாந்தம் அதுதான் அடிப்படை அறிவியலின் பயன்பாடு பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ஸ்ரீகாந்த் வேதாந்தம் எனவே நாம் ஒரு தொழில்நுட்ப சார்ந்த துறை என்றாலும் அறிவியலின் அம்சங்களில் முக்கியம் கவனம் செலுத்துகிறோம் அடுத்த நிலை அடுத்த தலைமுறை தயாரிப்புகள் போன்றவை ஆகும் பேராசிரியர் பிரதாப் ஹரிடாஸ் சரி அறிவியல் அடிப்படை நாம் புரிந்து கொண்டத்தைவிட பரந்து விரிந்துள்ளது பேராசிரியர் ஸ்ரீகாந்த் வேதாந்தம் சரியாகவே நான் உண்மையில் இதைத்தான் வலியுறுத்த விரும்புகிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இது நடைமுறைக்கு மிகவும் மதிப்பு வாய்ந்த பார்வையாக நான் நினைக்கிறேன் மாணவர்கள் பல்வேறு இளங்கலை படிப்பை வேறுபட்ட கல்லுரிகளில் முடித்து முதுகலைப் பட்டம் எம் டி பட்டத்திற்காக வந்துள்ளனர் ஆகையால் அந்த செயல்முறையை 4 அல்லது 5 ஆண்டுகள் ஆரம்ப கால கட்டத்தில் இருக்கலாம் எந்த வழிகளில் அவர்கள் ஆராய்ச்சி நடவடிக்கைகளில் வெற்றியை அளவிடுகிறார்கள் ஒரு ஆராய்ச்சியாளராக அவர்கள் எவ்வாறு வெற்றியை அளவிடுகிறார்கள் பேராசிரியர் ஸ்ரீகாந்த் வேதாந்தம் எனவே இது ஒரு நல்ல கேள்வி ஏனென்றால் அது பதில் தர எளிதான கேள்வியல்ல பலவிதமான வெற்றிகள் உள்ளன ஒரு கல்விக் கண்ணோட்டத்தில் இருந்து நான் உங்களுக்கு கூறுவது என்னவென்றால் ஆராய்ச்சி என்பது முயற்சி அவர்கள் எப்போதுமே ஒரு பிரச்சனையைத் தீர்க்க முயற்சிக்கும் செயல்முறையின் மீது கவனம் செலுத்த வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ஸ்ரீகாந்த வேதாந்தம் எனவே வேறுவிதமாகக் கூறினால் நீங்கள் புரிந்து கொள்ளும் பிரச்சனையை அறிந்திருப்பதைப்போல நீங்கள் ஒப்புக் கொள்ளக்கூடிய செயல்முறையை மக்கள் புரிந்துகொள்ள வேண்டும் என விரும்புகிறோம் ஏனென்றால் வாடிக்கையாளரால் பல பிரச்சினைகள் மிகத் துல்லியமான பாணியில் குறிப்பிடப்படவில்லை ஒரு தொழிற்துறையோ அல்லது ஆரம்ப ஆராய்ச்சி நிலையங்களில் எமது ஆராய்ச்சி சிக்கல் போன்றது ஆகையால் தெளிவற்ற சிக்கலை எடுத்துக்கொள்வது கருவிகளை உருவாக்குவது அந்த கருவிக்கு மிகவும் குறிப்பிட்ட அனுமானங்களை உருவாக்குவது அதைச் சரிசெய்வது பயன்படுத்துவது ஆகியவற்றை நீங்கள் எப்படி எடுத்துக் கொள்வது என்பதாகும் நீங்கள் உருவாக்கிய மதிப்பீடுகள் மற்றும் முடிவு இதை பாதுகாத்தீர்கள் எனவே இது ஒரு ஒழுங்குமுறையைப் போன்றது என்று எனது ஆராய்ச்சி மாணவர்கள் மற்றும் நான் சந்திக்கும் அனைத்து பட்டதாரி மாணவர்களுக்கும் வலியுறுத்துகிறேன் அவர்கள் கற்றுக் கொள்ளும் இந்த ஒட்டுமொத்த செயல்முறையைப் பற்றி சிந்திக்க வேண்டும் எனவே வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இந்த செயல்முறையின் ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டில் இப்போது அவர்கள் பயிற்சி பெறவேண்டும் எனவே இயந்திரங்களில் வடிவமைப்புகளை மாற்றம் செய்பவர் அதன் செயலாக்கத்தை புரிந்துகொள்கிறார்கள் நாளை சற்று வித்தியாசமான ஒழுக்கத்தில் அவர்கள் அதை செய்ய வேண்டும் இந்த செயல்முறையை அவர்கள் எடுத்துச் செல்ல முடியும் அவர்கள் குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்கும் வழியை பாதுகாக்கிறார்கள் எனவே ஒரு பட்டதாரி மாணவர் மற்றும் கல்வியாளரிடம் இவாறுதான் வெற்றியை அளவிட முடியும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ஸ்ரீகாந்த் வேதாந்தம் அவர்கள் அந்த செயல்முறையை கற்றுக் கொண்டார்களா என்பது முக்கியம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் செயல்முறை கற்றது என்பது பெரியது பேராசிரியர் ஸ்ரீகாந்த வேதாந்தம் அமாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் அவர்கள் முதுநிலைப் படிப்பு மற்றும் இளங்கலை படிப்பு மாணவர்கள் பட்டப்படிப்பைப் பார்த்தால் பொதுவாக பொதுமக்களின் கருத்து மற்றும் ஒரு பட்டப்படிப்பு என்பது உண்மைதான் அவர்கள் இப்போது வல்லுநர்கள் பொறியியல் நிபுணர்கள் மட்டுமில்லாமல் சிறப்பு பொறியியல் வல்லுநர்களாக இருப்பதாக அறிந்திருக்கிறார்கள் பொறியியல் வடிவமைப்பில் குறிப்பிட்ட தலைப்பில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் மேலும் இது குறித்து விரிவாகவும் விவாதிக்கிறார்கள் எனவே தொழில்முறை வளர்ச்சி அடிப்படையில் என்ன தாக்கம் ஏற்படும் பொறியியல் படிப்பில் மாணவர்களைப் படிப்பது எப்படி பட்டப்படிப்பை முடித்தவுடன் அவர்கள் எந்த நிலைப்பாடுகளை எடுக்கிறார்கள் பேராசிரியர் ஸ்ரீகாந்த் வேதாந்தம் இதுவரை எங்கள் துறை ஒப்பீட்டளவில் இளமையாக உள்ளது பட்டப்படிப்பு முடிந்த பிறகு சிறிய எண்ணிக்கையிலான மாணவர்கள் வெளியேறி வருகிறார்கள் பெரும்பாலும் ஏதேனும் ஒரு தொழில் நிறுவனத்துக்கு செல்கிறார்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ஸ்ரீகாந்த் வேதாந்தம் உயிரித் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் வாகன துறையின் RD போன்ற ஆய்வகங்களில் எங்கள் மாணவர்கள் உள்ளனர் அதுபோல கல்வித் துறைக்குச் செல்ல முயற்சிப்பதற்கான ஒரு போக்கைக் காண்கிறேன் அனாலும் இப்போதும் பெரும்பாலும் தொழில்துறைக்கு தான் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி ஆராய்ச்சி மாணவர்கள் தொழிற்துறையில் இருந்து விலகிச் செல்லலாம் என்று நினைக்கலாம் உண்மையில் உங்கள் துறையிலிருந்து பட்டதாரி மாணவர்கள் தொழில் துறைக்கு அதிகம் செல்கிறார்கள் முன்பு நீங்கள் செயல்முறை பற்றி கூறியது போல ஒரு ஆராய்ச்சியாளர் தனது வழிகாட்டியை எப்படி தொடர்பில் வைத்து கொள்வது மேலும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மாணவர்கள் தங்கள் ஆராய்ச்சி ஆலோசகரை எப்போதெல்லாம் சந்திக்க வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீர்கள் பேராசிரியர் ஸ்ரீகாந்த் வேதாந்தம் ஆராய்ச்சியின் துவக்க நிலைகளில் என் சொந்தக் கண்ணோட்டத்திற்கு பட்டதாரி மாணவர் அவர்களின் ஆராய்ச்சித் திட்டத்தைத் துவங்க முயற்சிப்பதாக எனக்குத் தெரியும் இது ஒரு வாரம் அல்லது ஒரு முறை கூட அடிக்கடி சந்திப்பு இருக்கலாம் நான் சொல்லுவதற்கு காரணம் ஆராய்ச்சி சிக்கலைப் பற்றிய தெளிவான அறிக்கையை கண்டுபிடிப்பதோ அல்லது தெளிவான ஏதாவது ஒன்றைச் செய்வதோ செயல்திறன் மிக்கது என்பது மிகவும் சிக்கலான பகுதியாகும் இது ஆராய்ச்சி முறையின் மிகவும் கடினமான பகுதியாகும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ஸ்ரீகாந்த் வேதாந்தம் எனவே ஆரம்பத்தில் நீங்கள் மிகவும் கடினமான அம்சங்களை வைத்துள்ளீர்கள் என்று கருதுகிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் தொடக்கம் பேராசிரியர் ஸ்ரீகாந்த் வேதாந்தம் நான் அடிக்கடி நினைக்கிறேன் நீங்கள் அடிக்கடி தொடர்பு கொள்ள வேண்டும் என நினைக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் வழக்கமாக பேராசிரியர் ஸ்ரீகாந்த் வேதாந்தம் அதற்குப் பிறகு கற்றல் கருவிகள் அவற்றை செயல்படுத்துவது ஒரு கட்டமாக இருக்கும் மாணவர்கள் அந்த சமயம் சொந்தமாக செயல்பட வேண்டும் மாதத்திற்கு ஒரு முறை வழிகாட்டியை சந்தித்தால் போதும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ஸ்ரீகாந்த் வேதாந்தம் கருவிகள் நம் ஆராய்ச்சிப் பயிற்சியின் முடிவில் எடுக்கப்படக் கூடிய ஒன்று நாம் ஒரு பட்டதாரி உரை புத்தகம் அல்லது ஒரு சிக்கலை தீர்க்க சரியான கருவிகள் அறிய ஒரு கணித புத்தகம் எப்படி படிக்க வேண்டும் என்பதை கற்று கொள்ள முடியும் இது சுதந்திரம் பெற வேண்டிய பகுதி எனவே சிக்கலைக் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கும் ஆரம்ப பகுதியில் அதிக தொடர்பு தேவைப்படும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பின்னர் பேராசிரியர் ஸ்ரீகாந்த் வேதாந்தம் ஒருமுறை அதைப் பின்தொடர்ந்து சென்றால் கருவிகளை எப்படிப் பயன்படுத்துவது என்று உங்களுக்குத் தெரியும் என நினைக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நாம் இந்த விவாதத்தை முடிக்கும் முன் பொறியியல் வடிவமைப்பு துறையில் ஆராய்ச்சியாளர்களுக்கு நீங்கள் தெரிந்துகொள்ள விரும்பும் ஆலோசனை என்ன பேராசிரியர் ஸ்ரீகாந்த் வேதாந்தம் எனவே நான் அவர்களை முதலில் பலதரப்பட்ட தொழில்முறை சூழலுக்கு போகவேண்டும் என்றுநினைக்கிறேன் இறுதியில் அது தொழில் துறைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் முதன்மையாகவும் மற்றும் ஒழுக்கமான நலன்களை முயற்சி செய்ய வேண்டும் எனவே முதல் ஆலோசனை மிகவும் உங்கள் சிறப்பு பகுதிக்கு உடனடியாக தொடர்பான இல்லை என்றாலும் பிற பாடங்களில் ஆர்வத்தை கொள்ள வேண்டும் பின்னர் வேறு விஷயம் என்னவென்றால் நீங்கள் எதையாவது தீர்க்க முயற்சிக்கிறீர்கள் என்றால் அதை ஒரு பெரிய வட்டமாக நினைக்க வேண்டும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் பல நேரங்களில் நம் ஆராய்ச்சிக் பிரச்சனையில் கவனம் செலுத்தும் போது குறுகிய கண்ணோட்டத்தோடு சிக்கலை பார்க்கிறோம் ஆனால் எல்லா நேரத்திலும் இந்த பிரச்சனை எங்குப் போகிறது என்பதைப் பற்றிய ஒரு பெரிய படத்தை வைத்திருக்க முடியுமா என்றால் அது உண்மையிலேயே சமுதாயத் தேவையைப் தீர்த்து வைப்பது வழக்கம் அல்ல நம்மில் ஒவ்வொருவரும் ஒரு சிறிய பகுதியை தீர்க்க ஆரம்பிக்கிறோம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் அதில் சிறிய பகுதி பேராசிரியர் ஸ்ரீகாந்த் வேதாந்தம் அதுவே நமக்கு நேரமாகி விடும் சமூக தேவைகளுக்காக நாம் சிக்கல்களை தேர்வு செய்து வெற்றி காண வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ஸ்ரீகாந்த் வேதாந்தம் சிறிய பிரச்சனை அதுதான் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நன்றி ஸ்ரீகாந்த் எங்களுடன் சேர்த்து உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியடைகிறோம் உங்கள் வருகைக்கு நன்றி பேராசிரியர் ஸ்ரீகாந்த வேதாந்தம் நன்றி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் வணக்கம்